நான் மாறாத ஃப்ளக்ஸ் நிலைகளை எடுத்துக்கொள்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் லோக்கல் ஃப்ளக்ஸ் qs என்பது h Ts Tm ஆகும் அது நிலையானது அதாவது dTs dx என்பது dTm dx க்கு சமமாக இருக்க வேண்டும் ஏனெனில் அது நிலையானது நான் செய்ததெல்லாம் x நிலையைப் பொறுத்து முதல் வழித்தோன்றலை எடுத்துள்ளேன் எனவே இந்த இரண்டின் சாய்வுகளும் சமமாக இருக்க வேண்டும் இப்போது அந்த நிலையில் நான் இட்டால் 0 dT dx Ts T Ts Tm dTm dx என இருப்பதை காண்போம் எனவே அது அப்படியே இருக்கும் Tm T T m Ts Tm dTs dx ஆகும் எனவே சராசரி வெப்பநிலையின் சாய்வுடன் dTs dx என மாற்ற முடியும் அது dTm dx ஆக இருக்கும் பின்னர் நான் இந்த இரண்டையும் ஒன்றாக இணைத்தால் dTdx என்பது dTs dx க்கு சமமாக இருக்கும் என்பதையும் dTs dx n க்கு சமம் என்பதையும் நீங்கள் காண்பீர்கள் எனவே நான் செய்ததெல்லாம் ஒன்றுதான் இந்த இரண்டையும் இணைத்துள்ளேன் லோக்கல் வெப்பநிலை ரத்து செய்யப்படும் உங்களிடம் Ts Tm மட்டும் தான் இருக்கும் நீங்கள் அதை Ts Tm ஆல் வகுத்தால் அது போய்விடும் எனவே உங்களிடம் இருப்பது என்னவென்றால் x நிலையில் உள்ள லோக்கல் வெப்பநிலை சாய்வு கலவை கப் சராசரியின் லோக்கல் வெப்பநிலை சாய்வுக்கு சமமாக இருக்க வேண்டும் மேலும் அது இந்த மேற்பரப்பின் வெப்பநிலை சாய்வுக்கு சமமாக இருக்க வேண்டும் எங்களிடம் இரண்டு முக்கியமான விஷயங்கள் உள்ளன ஒன்று முழு வளர்ச்சியடைந்த நிலையில் வெப்பப் போக்குவரத்து குணகம் மாறாமல் உள்ளது அது மட்டுமல்ல சாய்வுகள் உண்மையில் சமமாக இருக்கும் மீண்டும் இது முழுமையாக வளர்ந்த நிலையில் உள்ளது எனவே சாய்வு சமமாக இருக்கும் சோதனைக் கண்ணோட்டத்தில் இது ஒரு முக்கியமான நுண்ணறிவு மேற்பரப்பின் லோக்கல் வெப்பநிலையை அளவிடுவது எப்படி என்று எனக்குத் தெரிந்தால் குழாயின் உள்ளே இருக்கும் திரவத்தின் வெப்பநிலை சாய்வைக் கண்டறிய முடியும் பொதுவாக நுழைவு பகுதி மிகவும் சிறியது குழாயில் முழுமையாக வளர்ச்சியடைந்த நிலையாக இருக்கப் போகிறது அதனால் மேற்பரப்பு வெப்பநிலையைப் பார்த்து குழாயின் உள்ளே இருக்கும் திரவத்தின் வெப்பநிலை சாய்வை என்னால் மதிப்பிட முடியும் சோதனை முறையில் அளவிட இது ஒரு சிறந்த முறையாகும் இதுபோன்ற ஒரு நுண்ணறிவை பரிசோதனையிலிருந்து பெறுவது மிகவும் கடினம் நீங்கள் தீர்வின் தன்மையைப் பற்றிய எளிய பகுப்பாய்வைப் பார்க்கிறீர்கள் x திசையில் வெப்பநிலை மேற்பரப்பின் வெப்பநிலை சாய்வும் லோக்கல் வெப்பநிலை சாய்வும் மற்றும் அமைப்பின் முக்கியமான தன்மைகளை நாங்கள் மதிப்பிட முடியும் நிலையான வெப்பநிலைக்கு அதே பயிற்சியை செய்யலாம் எனவே dT dx என்பது Ts Tm அல்லது Ts T Ts Tm மற்றும் dTm dx ஆகும் இது நிலையான வெப்பநிலை நிலைக்கானது இங்கு dTs dx 0 ஆகும் எனவே இது நிலையான வெப்பநிலையாக இருந்தால் சுவரில் உள்ள வெப்பநிலை சாய்வு 0 ஆக இருக்கும் மேலும் dT dx ஆனது Ts T Ts Tm dTm dx ஆக இருக்கும் என்பதைக் காண்போம் இது நிச்சயமாக ரேடியல் நிலையின் செயல்பாடு ஆம் இது ஆக்ஸியல் நிலையின் செயல்பாடு ஆம் அல்லது இல்லை இது இல்லையா இது பரிமாணமற்ற வெப்பநிலை மாணவர் dTm மாணவர் மாணவர் நல்லது இது உண்மையில் ஆக்ஸியல் நிலையின் செயல்பாடாக இருக்கலாம் ஏனெனில் இங்கு பரிமாணமற்ற வெப்பநிலை இருந்தாலும் சாய்வு dTm dx ஆக உள்ளது எங்களுக்கு dTm dx பற்றி எதுவும் தெரியாது எனவேdTm dx கொள்கையளவில் x இன் செயல்பாடாக இருக்கலாம்இப்போது உண்மையான பயிற்சி இதை நாம் அறிந்தவுடன் கப் கலவை வெப்பநிலை என்ன என்பதைக் கண்டுபிடிப்பதே உண்மையான பயிற்சியாகும் கப் கலவை வெப்பநிலையை நாம் கண்டுபிடிக்க முடியுமா x திசையைப் பொறுத்தமட்டில் கப் கலவை வெப்பநிலையின் வடிவத்தைக் கண்டறிந்து முடித்துவிட்டோம் அனைத்து சமன்பாடுகளையும் சரி செய்யாமல் பல தகவல்களைப் பெறுகிறோம் நாம் என்ன செய்யப் போகிறோம் கப் கலவை வெப்பநிலையை மதிப்பிடுவதற்கான முறை என்ன என்பதைக் கண்டுபிடிப்பதுதான் அடுத்த பயிற்சி நாம் எழுதப் போவது கப் கலவை வெப்பநிலை Tm ஐ மதிப்பிடுவதற்கான சமநிலை ஆற்றலை எழுதப் போகிறோம் வெப்பக் கடத்தலின் போது நான் பேசிய கட்டிகளுடன் இது ஒத்திருக்கிறது எனவே உங்களிடம் முழு வெப்பநிலையின் வடிவம் இருந்தால் நாங்கள் உண்மையில் ரேடியல் திசையில் இன்டெக்ரேட் செய்ய முடியும் நீங்கள் உண்மையில் அதே ஆற்றல் சமநிலையைப் பெறுவீர்கள் அதை முயற்சிப்பது ஒரு நல்ல பயிற்சியாகும் நான் ஒரு குழாயை எடுத்துக்கொள்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் இது dx ஆகும் மற்றும் அந்த இடத்தில் கலவை கப்பின் வெப்பநிலை Tm மற்றும் இது Tm xdx என்றால் இது x ஆகும் மற்றும் நிறையின் ஓட்ட விகிதம் ṁ ஆக இருந்தால் இழக்கப்படும் உச்சத்தின் அளவு dq convection என்றால் அது மேற்பரப்பில் இருந்து இழக்கப்படும் வெப்பத்தின் மொத்த அளவு எனவே வெப்ப சமநிலை என்ன இந்த இடத்தில் இந்த ஷெல்லுக்குள் வரும் வெப்பம் எதுவாக இருந்தாலும் ஷெல்லின் மறுமுனையில் இருந்து வெளியேறும் வெப்பத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே அது dq convection ஆக இருக்க வேண்டும் மற்றும் உண்மையில் இந்த இடத்தை விட்டு வெளியேறும் ஆற்றலின் அளவு என்ன என்பது ṁ ஆகும் எனவே ṁCp Tm x dx ṁ Cp Tm fx 0 க்கு சமமாக இருக்கும் ஆக உண்மையில் உள்ளே நுழைந்து இந்த இடத்தை விட்டு வெளியேறும் வெப்பத்தின் மொத்த அளவு இதுவாகும் எனவே இங்கிருந்து குறியீடு சரியா மாணவர் மாணவர்பரவாயில்லை மாணவர் மாணவர் மாணவர்ஆம் மாணவர் வெப்பக் கடத்தல் இருக்கும் இது ஒட்டுமொத்த சமநிலைக்கு சரியானது வெப்பக் கடத்தல் இங்கே கணக்கிடப்படுகிறது மாணவர் மாணவர் மிகவும் கவனமாக இருங்கள் இது கலவை கப் வெப்பநிலை சரியானது இப்போது நீங்கள் வெப்பக் கடத்துதலைப் பற்றி எழுத விரும்பினால் லோக்கல் வெப்பநிலையை எழுத வேண்டும் எனவே இங்கே நாம் எல்லாவற்றையும் தொகுத்துள்ளோம் மாணவர் வெப்பக் கடத்தல் என்று நினைக்கிறேன் அது உள்ளது இது z திசையில் நடைபெறுகிறது மாணவர் ஆனால் எந்த வெப்பம் வந்தாலும் அனைத்தும் மொத்த திரட்சியின் அளவு கணக்கிடப்படுகிறது இது திரவத்தால் சுமந்து செல்லும் வெப்பத்தின் நிகர அளவை கொண்டு செல்லும் வெப்பத்தின் அளவு இப்போது இதை இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கலாம் வெப்பக் கடத்தல் மற்றும் வெப்பச்சலனம் ஆகும் இது இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கப்படலாம் ஆனால் இது ஒரு பொதுவான சமநிலை மட்டுமே இங்கிருந்து எனவே dq வெப்பச்சலனம் என்றால் என்ன எனவே வெப்பப் போக்குவரத்தின் ஃப்ளக்ஸ் q" எனில் அது நிலையான ஃப்ளக்ஸ் தானா அல்லது பொதுவான ஃப்ளக்ஸ் qs என்று சொல்லக்கூடாது என்பது நமக்குத் தெரியாது அது x சுற்றளவால் மற்றும் dx ஆல் பெருக்கப்படும் எனவே அதுதான் வெப்பச்சலனம் இதை நீங்கள் இட்டால் qs" என்பதைக் காண்போம் எல்லாம் சரி நான் இதை ṁ Cp dTm dx என மீண்டும் எழுத முடியும் அது qs Pக்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே qs ஐ எப்படி வரையறுப்பது qs என்றால் என்ன இது ஒரு நிலையான ஃப்ளக்ஸ் என்றால் இது முதல் விஷயத்தில் நிலையானது இது ஒரு நிலையான ஃப்ளக்ஸ் இது நிலையான வெப்பநிலையாக இருந்தால் qs என்பது சில வெப்ப போக்குவரத்து குணகத்தை Ts Tm ஆல் பெருக்கப்பட்டு வழங்கப்படுகிறது நான் அதை இங்கே இட முடியும் எனவே அது ṁCp dT m dx h Ts Tm P ஆக மாற்ற வேண்டும் ஆம் உங்களுக்கு வெப்பநிலை சாய்வு தேவை ஃப்ளக்ஸ் நியூட்டனின் குளிரூட்டும் ஃப்ளக்ஸ் விதி என்ன என்பது வெப்பப் போக்குவரத்து குணகத்திற்கு சமமாக இருக்கும் மேற்பரப்பின் வெப்பநிலையால் பெருக்கப்படும் குறிப்பு வெப்பநிலை எதுவாக இருந்தாலும் எங்கள் பிரச்சனைக்கான குறிப்பு வெப்பநிலையானது கப் கலவை வெப்பநிலைக்கு சரியானது எனவே இது குறிப்பு வெப்பநிலை மாணவர் ஆமாம் இது Tm என்பது குறுக்கு வெட்டு சராசரி வெப்ப நிலை மாணவர் சரி இது ஒரு எடையுள்ள குறுக்கு வெட்டு சராசரி நாம் வேகத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் u வெவ்வேறு இடத்தில் சரியாக இருக்கலாம் உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் எடுக்க வேண்டும் மாணவர் ஆம் கொடுக்கப்பட்ட குறுக்கு பிரிவில் நீங்கள் ஒரு திசைவேக வடிவத்தை வைத்திருக்கிறீர்கள் இது ஒரு தட்டையான திசைவேக வடிவம் அல்ல உங்களிடம் பரவளைய திசைவேக வடிவம் உள்ளது எனவே எடுத்துச் செல்லும் ஆற்றலின் அளவு மீது வேகத்தின் விளைவை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால்தான் Tm லோக்கல் வேகத்தையும் எந்த குறுக்குவெட்டிலும் உள்ள திரவத்தின் லோக்கல் வெப்பநிலையையும் கணக்கிடுகிறது இது ஒரு குறுக்குவெட்டு சராசரி எடை கொண்ட வேக கால எடையுடன் வேகத்தின் வடிவத்துடன் உள்ளது நிலையான ஃப்ளக்ஸை நான் கண்டுபிடித்தேன் என்று வைத்துக்கொள்வோம் dTm dx qs prime P ṁ Cp க்கு சமமாக இருக்கும் நான் இதை அறிந்திருந்தால் அது ஒரு நிலையான ஃப்ளக்ஸ் என்றால் ஃப்ளக்ஸ் ஒரு அளவிடக்கூடிய அளவு எனவே qs என்றால் என்ன P என்றால் என்ன ṁ மற்றும் Cp என்றால் என்ன என்று எனக்குத் தெரியும் எனவே வெப்பநிலையின் வடிவத்தை நான் சரியாகக் கண்டறிய முடியும் என்ன என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடியும் இப்போது இது ஒரு நிலையான வெப்பநிலையின் விஷயம் நான் இன்னும் இந்த சமன்பாட்டை தீர்க்க முடியும் இது ṁ Cp dTm dx வெப்பப் போக்குவரத்துக் குணகம் Ts Tm ஆக இருக்கும் இப்போது கலக்கும் கப் வெப்பநிலை வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தின் செயல்பாடாக இருக்கப் போகிறது தற்காலிக கப் கலவை வெப்பநிலையின் வடிவம் என்னவாக இருக்கும் மாணவர் இது எக்ஸ்பொனென்ஷியலின் செயல்பாடு சரியாக இருக்கும் T இல் உள்ள மைனஸ் குறி P ஆக இருக்க வேண்டும் எனவே இது வெப்ப போக்குவரத்து குணகத்தின் செயல்பாடாக இருக்கும் நீங்கள் நிலையான ஃப்ளக்ஸ் கொண்டிருக்கும் போது வெப்பநிலையின் வடிவம் முழுமையாக வளர்ந்த பகுதியில் நேர்கோட்டில் மாறுபடும் நிலையான வெப்பநிலையின் விஷயத்தில் அது ஒரு எக்ஸ்பொனென்ஷியலின் வடிவமாக இருக்கும் என்பதை நாங்கள் தெளிவாகக் காணலாம் எனவே ஒரு நிலையான ஃப்ளக்ஸ் விஷயத்திற்கான வெப்பநிலையின் வடிவத்தை உண்மையில் வரையலாம் எனவே கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ்க்கு dTm dx என்பதும் dTs dx க்கு சமம் என்று நாங்கள் சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள் இது முழுமையாக வளர்ந்த பகுதியில் dT dx க்கு சமமாக இருக்கும் சிறிது நேரத்திற்கு முன்பு நாங்கள் எடுத்த டெரிவேட்டிவ்களை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு நிலையான ஃப்ளக்ஸ் விஷயத்திற்கு கலவை கப் வெப்பநிலையின் சாய்வு மேற்பரப்பு வெப்பநிலையின் சாய்வு மற்றும் முழுமையாக வளர்ந்த பகுதியில் உள்ள லோக்கல் வெப்பநிலைக்கு சமம் என்பதை நாங்கள் தெளிவாகக் காட்டினோம் இது கலவை கப் வெப்பநிலையின் வடிவமாக இருந்தால் இது மேற்பரப்பு வெப்பநிலையின் வெப்பநிலையாக இருக்கும் அது மேற்பரப்பு வெப்பநிலையாக இருக்கும் மேற்பரப்பு வெப்பநிலை சாய்வு இது முழுமையாக வளர்ந்த பகுதி மேற்பரப்பு வெப்பநிலை சாய்வு மற்றும் கலவை கப் வெப்பநிலை சாய்வு ஆகியவை முழுமையாக வளர்ந்த பகுதியில் ஒரே மாதிரியாக இருக்கும் அதே நேரத்தில் அவை நுழைவு பகுதியில் ஒரே மாதிரியாக இருக்காது உண்மையில் நுழைவுப் பகுதியில் வெப்பப் போக்குவரத்துக் குணகம் கணிசமாக அதிகமாக இருப்பதற்கான காரணம் இதுதான் இந்த வெப்பப் போக்குவரத்துக் குணகம் மற்றும் x க்கும் வரைந்ததை நினைவில் கொள்ளுங்கள் அங்கு நீங்கள் முழுமையாக வளர்ந்த பகுதியில் நிலையான வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தைக் கொண்டிருப்பதால் சாய்வுகள் சமமாக இருப்பதாலும் கலவை கப் வெப்பநிலை நேரியல் அளவிலும் இருப்பதால் தான் எனவே நீங்கள் நிலையான ஃப்ளக்ஸ் நிலையில் இருக்கும்போது சாய்வு நிலையானது வெப்பப் போக்குவரத்து குணகம் திரவத்தின் கடத்துத்திறன் போன்ற கொடுக்கப்பட்ட தன்மைகளுக்கு மாறாமல் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் நுழைவு பகுதியில் சாய்வு மிகவும் சிறியது மற்றும் வெப்பப் போக்குவரத்துக் குணகம் மிகப் பெரியதாக இருக்க வேண்டும் மாணவர் இல்லை உங்களிடம் இருந்தால் எப்போதும் தலைகீழாக இருக்க முடியும் வெளியில் இருந்து திரவத்தின் உள்ளே வெப்பப் போக்குவரத்து இருப்பதாகக் கருதி இதைத் தொடங்கினோம் நீங்கள் எப்போதும் தலைகீழாக செய்யலாம் இதன் வடிவங்கள் வித்தியாசமாக இருக்கும் மாணவர் நிச்சயமாக இந்த சமநிலையை நாங்கள் எழுதியது 0 முதல் L வரை செல்லும் முழு குழாயிற்கும் இது உங்களிடம் முழுமையாக வளர்ந்த பகுதி அல்லது நுழைவுப் பகுதி உள்ளதா என்பதைப் பொருட்படுத்தாது இந்த இருப்பு குழாயில் எல்லா இடங்களிலும் செல்லுபடியாகும் எனவே இது எல்லா இடங்களிலும் நேரியலாக இருக்கும் ஆனால் மேற்பரப்பு வெப்பநிலை எல்லா இடங்களிலும் நேரியலாக இல்லை மாணவர் ஏன் மாணவர் சரி திரவம் இப்போது இருப்பதால் கலவைக் கப் வெப்பநிலை இப்போது சுவரின் வெப்பநிலையைப் பிடிக்கிறது எனவே சுவரின் வெப்பநிலை அதிகமாக உள்ளது அது பிடிக்க போகிறது மாணவர் இல்லை ஆனால் இது நிலையான ஃப்ளக்ஸ் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நிலையான வெப்பநிலை சரியானது அல்ல நீங்கள் ஏற்கனவே நீக்கிவிட்டீர்கள் நிலையான அளவு வெப்பம் எனவே சுவரின் வெப்பநிலையானது நீங்கள் வழங்கும் அல்லது விட்டுச்செல்லும் உண்மையான நிலையைப் பொறுத்து மாறுபடும் Ts Tm ஐ விட அதிகமாக இருந்தாலும் அல்லது Ts ஐ விட Tm அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை அதன் வடிவங்கள் சிறிது இருக்க வேண்டும் என்பதைத் தவிர நீங்கள் இதேபோன்ற தன்மையைப் பெறுவீர்கள் எனவே இந்த வடிவம் Tmக்கு மேலே இருக்கும் போது நீங்கள் உண்மையில் வெப்பத்தை வழங்குகிறீர்கள் என்றால் நீங்கள் உண்மையில் திரவத்திலிருந்து வெப்பத்தை அகற்றினால் Tm Ts ஐ விட அதிகமாக இருக்கும் அதுதான் வித்தியாசம் உங்களுக்கு ஏதேனும் கேள்வி உள்ளதா முழு வடிவத்தையும் நாங்கள் இன்னும் தீர்க்கவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே வெப்பநிலையின் முழு வடிவத்தையும் தீர்க்காமல் வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தின் தன்மை என்ன மேற்பரப்பு வெப்பநிலை போன்ற கவனிக்கக்கூடிய சில அளவுகளின் தன்மை என்ன என்பதைப் பற்றிய பல நுண்ணறிவுகளை நாம் பெற முடியும் சமன்பாட்டைக் கூட தீர்க்காமல் உண்மையான வெப்பநிலை வடிவத்தின் சில தன்மைகளை கணிக்க முடியும் அடுத்த விரிவுரையில் சமன்பாடுகளைத் தீர்ப்பதைப் பற்றிப் பார்ப்போம்